இன்று சிக்கலைத் தீர்ப்பதற்கு சற்று மாறுபட்ட அணுகு முறையை நாம் எடுத்து கொள்கிறோம் இதுவரை நம்முடைய அணுகுமுறை என்னவென்றால் நாம் ஏதோ ஒரு நிலையில் இருந்து இலக்கு நிலைக்கு ஒரு பாதையை அல்லது அது போன்ற ஒன்றைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அல்லது இலக்கு நிலை குறித்த விளக்கம் நமக்கு வழங்கப்பட்டு உள்ளது நாம் ஒரு நிலையை தேட விரும்புகிறோம் இது அந்த விளக்கத்தை திருப்திப்படுத்துகிறது எனவே இன்று சற்று வித்தியாசமான அணுகுமுறையைப் பார்க்க விரும்புகிறோம் இது ஒரு வகையான பின்தங்கிய பகுத்தறிவின் சுவை கொண்டது நீங்கள் அடைய விரும்பும் இலக்கிலிருந்து நீங்கள் நியாயப்படுத்துகிறார்கள் சிக்கலை மேலும் சிறிய பிரச்சினைகளாக உடைக்க முயற்சி செய்கிறோம் எனவே நீங்கள் ஆராய விரும்பும் யோசனை ப்ராப்லம் டிகம்போசிஷன் என்று அழைக்கப்படுகிறது நாம் ஏன் இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்த வேண்டும் நான் ஒரு சிக்கலை எடுத்து இதுவரை நாம் கண்ட அணுகுமுறைகளில் அதைத் தீர்க்க முயற்சிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நண்பர் இருப்பதாகக் கூறுவோம் இன்று அவருடைய பிறந்த நாள் நீங்கள் அனைவரும் வெளியே சென்று உங்கள் நண்பருக்கு ஒரு விருந்து கொடுக்க முடிவு எடுத்து விட்டீர்கள் அது சாதாரண விஷயம் அல்ல என்று எனக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் எங்காவது மாலையில் செல்லலாம் என்று முடிவு செய்தீர்கள் பிறகுஒருவேளை நீங்கள் ஒரு திரைப்படம் அல்லது ஒரு இசை நிகழ்ச்சி அல்லது ஏதேனும் ஒன்றுக்கு செல்வீர்கள் பின்னர் நீங்கள் எங்காவது இரவு உணவு உட்கொள்வீர்கள் எனவே அதுவே மாலையில் திட்டமிடுவதற்கான யோசனையாகும் மேலும் இவர் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் நண்பர் இவர்தான் எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் வினவ ஆரம்பிக்கிறீர்கள் எனவே இதை ஒரு தேடல் ஆக காட்சிப்படுத்த முயற்சித்தோம் ஒரு எளிய சர்ச் ஸ்பேஸ் உங்கள் நண்பருக்கு வெவ்வேறு விருப்பங்களை வழங்குகிறீர்கள் இந்த சிக்கலை ஒரு பயணத்தை வடிவமைப்பது போன்றது என்று சொல்லலாம் செய்யவேண்டிய மூன்று விஷயங்களை நீங்கள் தீர்மானித்தவுடன் முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள் அடுத்து என்ன செய்வீர்கள் அதற்குப் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே நீங்கள் மிகவும் பிரபலமான ஒரு மாலுக்குச் செல்வீர்கள் என்று கூறி நீங்கள் தொடங்குவதாகச் சொல்வோம் பின்னர் ஒருவேளை நீங்கள் சென்று ஒரு ஹாரி பாட்டர் படங்களில் ஒன்றான திரைப்படத்தைப் பார்ப்பீர்கள் ஹாரி பாட்டருக்கு HP பயன்படுத்துவேன் என்று சொல்லலாம் பிறகு நீங்கள் எங்காவது சென்று சாப்பிடுவீர்கள் பீஸ்ஸா குடிசை என்று சொல்லலாம் எனவே நான் பீட்சா குடிசைக்கு PH ஐப் பயன்படுத்துவேன் எனவே நீங்கள் இந்த விருப்பத்தை உங்கள் நண்பரிடம் முன்வைக்கிறீர்கள் அவர் முடியாது என்று கூறுகிறார் அது ஏற்கத்தக்கதல்ல எனவே நீங்கள் ஒரு டெப்த் பர்ஸ்ட் பேஷன் உடன் வேலை செய்கிறீர்கள் என்று சொல்லலாம் அல்லது முதலில் ஆழத்திற்கு ஒத்ததாக இருக்கும் இது ஹூரிஸ்டிகலி வழி நடத்தப்படலாம் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம் எனவே நீங்கள் வேறு எதையாவது முயற்சி செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் மற்றொரு இரவு விருப்பத்தைத் தருகிறீர்கள் என்று சொல்லலாம் சென்னையில் நன்கு அறியப்பட்ட சரவண பவன் உணவகத்தைச் சொல்லலாம் மற்றும் உங்கள் நண்பர் மீண்டும் வேண்டாம் என்று சொல்கிறார் காபி கஃபே டே உணவகப் பெயரைப் பற்றி யோசிக்க முடியுமா என்று சொல்வோம் நீங்கள் அங்கு சென்று சாப்பிடலாம் அதை நான் இங்கே CC என்று பயன்படுத்துவேன் உங்கள் நண்பர் மீண்டும் இல்லை என்று கூறுகிறார் உங்கள் பட்ஜெட் மற்றும் உங்கள் உணவகங்கள் மற்றும் பலவற்றை நீங்கள் சொல்லி முடித்து விட்டீர்கள் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் திரும்பிச் சென்று வேறு வழியை முயற்சிப்போம் என்று கூறுங்கள் எனவே தெளிவுபடுத்த இது மாலை நிலை எனவே இது ஒரு திரைப்படம் அல்லது பொழுதுபோக்கு சாப்பிடுவது என்று மூன்று விருப்பங்கள் உள்ளன நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் பூவன்'ஸ் ஹோம் Bhuvan's Home என்று உங்களில் பெரும்பாலானோருக்கு தெரிந்த நல்ல படத்திற்கு செல்லலாம் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் பின்னர் நிச்சயமாக நீங்கள் இந்த மட்டத்தில் கேட்க முடியாது ஆம் எனவே இதுவரை நாம் பின்பற்றிய அணுகுமுறையில் ஒவ்வொரு நோடுயையும் கருத்தில் கொண்டு இந்த நோடுகள் ஒரு கோல் நோடுகள் இல்லையா என்று கேட்போம் இது ஒரு கோல் நோடுகள் ஆக இருக்க முடியாது ஏனென்றால் அதற்கு இரண்டு விஷயங்கள் மட்டுமே உள்ளன மூன்றாவது விஷயம் இல்லை ஆனால் வேறு அணுகுமுறைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக நீங்கள் திருப்தியைக் கட்டுப்படுத்தும் போது பகுதி தீர்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் பகுதியளவு தீர்வை ஆராய்ந்து சொல்லலாம் இது நான் தேடுவதா இல்லையா என்பதோடு ஒத்துப்போகிறதா ஆனால் இந்த நேரத்தில் நாம் அதில் இறங்க மாட்டோம் எனவே மீண்டும் நீங்கள் இந்த வாய்ப்பை வழங்குகிறீர்கள் எனவே பீஸ்ஸா ஹட் பதில் இல்லை சரவண பவன் பதில் இல்லை கஃபே காபி டே பதில் இல்லை பின்னர் நீங்கள் A I என்ற ஒரு திரைப்படத்தை முயற்சிக்கவும் எனவே நீங்கள் A I என்று ஒரு படம் இருப்பதை அறிந்திருக்க வேண்டும் பின்னர் இந்த மூன்று விருப்பங்களையும் மீண்டும் முயற்சிக்கவும் நான் அவற்றை எழுத மாட்டேன் ஆனால் இவை அதே மூன்று விருப்பங்கள் நீங்கள் இன்னும் முயற்சிக்கிறீர்கள் உங்கள் நண்பர் இல்லை என்று மீண்டும் கூறுகிறார் உங்களுக்கு திரைப்பட விருப்பங்களும் இல்லை இன்று இந்த கட்டத்தில் சொல்வோம் எனவே நீங்கள் அங்கிருந்து திரும்பிச் செல்கிறீர்கள் நாம் கடற்கரைக்குச் செல்வோமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் பின்னர் நீங்கள் மீண்டும் இதே விஷயங்களை முயற்சி செய்கிறீர்கள் மாலுக்கு கீழே இருக்கும் இந்த முழு மரமும் நீங்கள் கீழே சொல்லப்பட்ட கடற்கரையை ஆராயப் போகிறீர்கள் மீண்டும் கடற்கரைக்குச் சென்று அப்புறம் ஹாரி போர்ட்டரைப் பார்ப்போம் பின்னர் பீஸ்ஸா ஹட் என்று சொல்லுங்கள் பின்னர் சரவண பவனுக்கு என்று சொல்லுங்கள் பின்னர் கஃபே காபி டே என்று சொல்லுங்கள் பின்னர் புவனின் ஹோமுக்குBhuvan's Home என்று சொல்லுங்கள் பின்னர் பீஸ்ஸா ஹட்என்று என்று சொல்லுங்கள் திடீரென்று உங்கள் நண்பர் சரி என்று கூறுகிறார் நீங்கள் தீர்வு கண்டீர்கள் உங்கள் நண்பர் கடற்கரைக்கு செல்வதற்கான யோசனைக்கு உடன்படுகிறார் பின்னர் புவனின் ஹோம்Bhuvan's Home சென்று பார்ப்பது பின்னர் இரவு உணவிற்கு பீஸ்ஸா ஹட் செல்வது இப்போது நீங்கள் இந்த தேடல் மரத்தைப் பார்த்தால் நீங்கள் இதைப் கொஞ்சம் கவனிக்க விரும்புகிறேன் இது தேடுவதற்கான ஒரு சிறந்த வழியாகுமா அல்லது இந்த மரத்தில் என்ன நடக்கிறது பல நோடுகள் நகலெடுக்கப்படுகின்றன அல்லது இன்னும் குறிப்பிட்ட கேள்வியைக் கேட்கிறேன் மரத்தின் இடது பக்கத்தில் என்ன தவறு மரத்தின் இடது பக்கத்தில் வேலை செய்யாதது என்ன நீங்கள் கட்டமைக்கும் தீர்வில் தவறு எங்கே அல்லது மரத்தின் இடது புறம் கட்டமைக்கும் முயற்சிக்கும் தீர்வில் என்ன தவறு என்ன அல்லது தீர்வின் எந்த பகுதி வேலை செய்யவில்லை நீங்கள் பார்க்க முடியுமா மரத்தை ஆய்வு செய்ய முடியுமா ஏனென்றால் நீங்கள் மாலுக்கு கீழே உள்ள முழு மரத்தையும் ஆராய்ந்தீர்கள் நான் மூன்று திரைப்படங்களையும் மூன்று உணவகங்களையும் வரைந்தேன் அவைகள் இன்னும் பல இருந்திருக்கலாம் ஒரு பெரிய ஆழம் இருக்கக்கூடும் ஏனென்றால் நாம் மாலுக்குக் கீழே உள்ள முழு மரத்தையும் ஆராய்ந்தோம் அது வேலை செய்யவில்லை மால் பிரச்சினையாக இருந்தால் நீங்கள் கருத்தில் கொண்ட முதல் தீர்வில் இது மால் ஹாரி பாட்டர் மற்றும் பிஸ்ஸா ஹட் என்று நீங்கள் காணலாம் எப்படியாவது மால் தான் பிரச்சினை என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் நீங்கள் இந்த வீணான வேலைகளை எல்லாம் செய்யமாட்டீர்கள் பிஸ்ஸா ஹட் பார்க்க முயற்சிக்கிறது இல்லையென்றால் பின்னர் சரவானா பவன் சரவண பவன் இல்லையென்றால் நிச்சயமாக கஃபே காபிடே மற்றும் இல்லையென்றால் ஹாரி பாட்டர் பின்னர் இல்லையென்றால் புவனின்Bhuvan's வீடு பின்னர் A1 திரைப்படம் இந்த வேலைகள் அனைத்தும் வீணான வேலை ஏனெனில் குற்றவாளி இங்கே இருக்கிறார் மேலும் அந்த தேர்வை சரி செய்து அதை மரத்தின் கீழே தேடுங்கள் இனி உதவப் போவதில்லை இதற்கு கீழே நீங்கள் முயற்சித்த எதுவும் வேலை செய்ய போவதில்லை மால் ஒரு சிக்கலை உருவாக்குகிறது என்று நீங்கள் கண்டறிந்தால் நீங்கள் இந்த பக்கத்திற்குச் செல்கிறீர்கள் என்று மாறிவிடும் பின்னர் நீங்கள் ஒரு தீர்வை பெறுவீர்கள் எனவே இந்தச் சிக்கலை ஒருவர் எவ்வாறு தீர்ப்பார் நாம் கவனிக்க விரும்பும் பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் ஒரு காரியத்தை முயற்சித்தீர்கள் பின்னர் நீங்கள் இந்த பயனற்ற வேலையை செய்கிறீர்கள் மரத்தின் இந்த பகுதியை ஆராய்ந்து வருகிறீர்கள் இது இழப்பு மற்றும் வேலை செய்யாது நீங்கள் இதை மாற்றும் போது மட்டும் அது முக்கியமாக வேலை செய்யும் எனவே இந்த சிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கு அடிப்படையில் இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று டிபெண்டன்சி டைரக்டடு பேக் ட்ரெக்கிங் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் இங்கு செய்து வரும் பேக்டிரக்கிங் நாம் பார்த்த பெரும்பாலான அல்காரிதம்ஸ்களில் காலவரிசைப்படி இயற்கையில் உள்ளது நீங்கள் செய்யும் கடைசி தேர்வை நீங்கள் அன்டூ செய்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த தீர்வை முயற்சித்தீர்கள் இது அவ்வாறு செயல்பட வில்லை இந்த கடைசி தேர்வை நீங்கள் அன்டூ செய்கிறீர்கள் இது பிஸ்ஸா ஹட் மற்றும் அடுத்ததை முயற்சிக்கவும் இந்த நிலையில் இது சரவானா பவன் இதை அன்டூ செய்து இதை முயற்சிக்கவும் இவை மூன்றும் தோல்வியுற்றால் நீங்கள் இதை அன்டூ செய்ய முயற்சிக்கவும் இந்த பேக்டிரக்கிங் வடிவம் குறானலாஜிக்கல் என அழைக்க படுகிறது இதன் பொருள் நீங்கள் செய்யும் கடைசி தேர்வை நீங்கள் அன்டூ செய்கிறீா்கள் நாம் செய்ய முயற்சிப்பது டிபெண்டன்சி டைரக்டடு பேக் ட்ரெக்கிங் தீர்வின் தவறு என்ன இன்று கலப்ரிட் அடையாளம் காண்பது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் அந்த பண்புகளை மாற்றாமல் நீங்கள் தீர்வை பெறப்போவதில்லை நீங்கள் அடையாளம் காண முடிந்தால் இங்கு எங்காவது வந்த பிறகு அல்லது கலப்ரிட் மாலை திருப்பத்தின் தேர்வு மாலில் சென்றார் பின்னர் அல்காரிதம்ஸ் நேரடியாக இதற்குத் திரும்பிச் சென்று அடுத்த தேர்வை முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த விருப்பத்தை நாம் ஆராய மாட்டோம் இங்கே பின்னர் நேரம் கிடைக்காவிட்டால் ஆனால் இது நாம் படிக்கும் ஒன்று நீங்கள் கன்ஸ்டிரைன் சாடிஸ்பாக்க்ஷன் முறையைப் பார்க்கும்போது ஆனால் நாம் இங்கு கட்டுப்பாட்டு செயலாக்கத்தை அதிகம் செய்யப்போவதில்லை கட்டுப்பாட்டு செயலாக்கம் என்பது இது போன்ற சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான ஒரு வித்தியாசமான சூத்திரமாகும் இதில் நீங்கள் முழு சிக்கலையும் மாறிகள் மற்றும் மதிப்புகளின் அடிப்படையில் உருவாக்குகிறீர்கள் அந்த மாறி அடிப்படையில் எடுக்கலாம் இன்று நீங்கள் கருத்தில் கொள்ள விரும்பும் மற்ற அணுகுமுறை என்னவென்றால் நான் அழைக்கும் AND OR வரைபடங்கள் அல்லது மரங்கள் இந்த மூன்றை உருவாக்குவதற்குப் பதிலாக இதை ஒரு வரைபடமாக மாற்றியிருக்க முடியும் அவற்றை நான் இந்த மூன்றோடு இணைந்திருக்க முடியும் பின்னர் அது ஒரு வரை படமாக இருந்திருக்கும் எனவே இது ஒரு வரை படமாக இருந்தாலும் அல்லது மரமாக இருந்தாலும் உண்மையில் அதிக வித்தியாசம் இல்லை அதைப் பார்க்கும் ஒரு வழியை கோல் ட்ரீஸ் என்று அழைக்கிறோம் நாம் அனைவரும் கோல் ட்ரீஸ் களுடன் ப்ராப்லம் டிகம்போசிஷன் காண விரும்புகிறோம் சிக்கல் சிதைவு பற்றிய யோசனை ஒரு சிக்கலை சிறு பகுதிகளாக உடைக்க ஒரு பொறி முறையைப் பயன்படுத்துவது போன்றது இந்த எடுத்துக்காட்டில் ஒரு வரையறைகள் இல்லாத இலக்கணத்தைப் பயன்படுத்துவது போன்றது ஒரு பயணம் மாலை நேரத்தில் வெளியே செல்வது மற்றும் திரைப்படம் மற்றும் இரவு உணவு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது பின்னர் மற்றும் பல என்று சொல்வது ஆனால் அது வரையறைகள் இருக்க வேண்டியதில்லை இந்த விஷயத்தில் இது வரையறைகள் சார்ந்ததாக இருக்கலாம் எனவே இதை எவ்வாறு செய்வது இந்த அணுகுமுறை சிக்கலை வித்தியாசமாகப் பார்ப்பதாகும் அதாவது நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்று சொல்வது இது நீங்கள் தீர்க்க முயற்சிக்கும் இலக்கு இப்போது நீங்கள் அதை மூன்று தனி துணை இலக்குகளாக உடைக்க போகிறீர்கள் எனவே ஒன்று மாலை வெளியே அல்லது மாலை ப்ரோக்ராம் பிறகு திரைப்படம் பின்னர் இரவு உணவு சாப்பிடுவது எனவே இது வேறுபட்ட பிரதிநிதித்துவம் இந்த வகையான மரத்திற்கும் அந்த வகையான மரத்திற்கும் இடையில் வேறுபடுவதற்கு நம்முடைய நலனுக்காக இங்கே ஒரு வளைவை வைக்கிறோம் அத்தகைய வளைவை AND arc என்றும் அத்தகைய நோடுகள் AND நோடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே ஒரு AND நோடு என்பது ஒரு நோடு அதில் இருந்து தேர்வுகள் அது சுட்டிக்காட்டும் அனைத்து நோடுகளும் இது ஒரு உத்தரவு வரைபடம் அத்தகைய ஒரு நோடுக்கு மாறாக அவை ஒவ்வொன்றும் தீர்க்கப்பட வேண்டும் இது OR ஆா்க் என்று அழைக்கப்படுகிறது இந்த பார்வை OR ஆா்க் என அழைக்கப்படுகிறது அல்லது இது OR நோடுகள் என அழைக்கப்படும் எனவே ஒரு OR நோடுகள் க்கு கீழே அனைத்து OR ஆா்க் உள்ளன OR நோடு மற்றும் OR ஆா்க் பொருள் என்னவென்றால் அதற்குக் கீழே உள்ள ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் மாலுக்குச் செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் கடற்கரைக்குச் செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் மால் என்று முடிவு செய்திருந்தால் நீங்கள் ஹாரி பாட்டர் அல்லது புவனின்Harry Potter or Bhuvan's வீடு அல்லது A1 திரைப்படத்தைத் தேர்வு செய்ய வேண்டும் அதுதான் நோடுகள் எனவே நம்மிடம் எல்லா தேர்வுகளும் உள்ளன எனவே மால் மற்றும் பீச் என்று சொல்லலாம் வேறு சில தேர்வுகள் இருக்கலாம் அது ஒரு விஷயமே இல்லை பின்னர் ஹாரி பாட்டர் புவனின் ஹோம்Bhuvan's home மற்றும் A1 திரைப்படத்திற்கான மூன்று தேர்வுகள் எங்களிடம் உள்ளன பின்னர் உணவகத்திற்கான மூன்று தேர்வுகள் எங்களிடம் உள்ளன எனவே அத்தகைய மரம் AND OR மரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதில் AND நோடுகள் மற்றும் OR நோடுகள் உள்ளன AND நோடுகள் மேல் மட்டத்தில் உள்ளது OR நோடுகள் அதற்குக் கீழே உள்ளது அல்லது OR வரைபடத்தில் இது போன்ற ஒரு தீர்வு நாம் இதுவரை படித்துக்கொண்டிருக்கும் பாதை AND மரத்தில் தீர்வு ஒரு துணை மரம் எடுத்துக்காட்டாக இது மற்றும் இது மற்றும் இது மற்றும் இது இருக்கும் எனவே இதே பிரச்சினைக்கான தீர்வு இங்கே ஒரு துணை மரம் அந்த கலவையில் தீர்வு ஒரு பாதை முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் சிக்கலை மூன்று சிறிய சிக்கல்களாக உடைத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தீர்க்கவும் இதன் பொருள் நீங்கள் மாலுக்கும் கடற்கரைக்கும் இடையில் தேர்வு செய்ய வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிந்தால் மற்ற விஷயங்களிலிருந்து இதை நீங்கள் சுதந்திரமாக செய்கிறீர்கள் இங்கே ஒருவர் மாலைத் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் பின்னர் அவர் மால் கூட நான் வேறு எதை தேட வேண்டும் என்று கேட்கிறீர்கள் இப்போது அது உண்மையில் அர்த்தமல்ல ஏனென்றால் நீங்கள் அதற்குப் பிறகு என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதிலிருந்து மால் சுதந்திரமாக உள்ளது மேலும் AND OR மரத்தின் இந்த உருவாக்கம் சிக்கல்களை சிறு பகுதிகளாக உடைத்து அதை தீர்க்க உங்களை அனுமதிக்கிறது எனவே நெறிமுறைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளைப் படிக்க விரும்புகிறோம் இது போன்ற சூத்திரங்களில் நாம் செயல்படுவோம் மேலும் இது போன்ற சிக்கல்களை தீர்ப்போம் ஆனால் முதலில் நான் சில உந்துதல்களை கொடுக்க விரும்புகிறேன் அது எங்கே பயன்படுத்தப்பட்டது மற்றும் பல இப்போது வெளிப்படையாக செலவு இருக்கும் நீங்கள் ஒரு வித உகந்த தீர்வைச் செய்யப் போகிறீர்கள் என்றால் அங்கு கண்டுபிடிப்பது அதனுடன் தொடர்புடைய ஒரு வித செலவு இந்த எடுத்துக்காட்டில் மாலுடன் சில செலவுகள் இருக்கலாம் தொலைவில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் அல்லது சில நேரங்களில் சில மால்களில் கட்டணங்களை வசூலிக்கிறார்கள் ஆனால் எனக்குத் தெரியாது திரைப்படங்களுக்கு வெளிப்படையாக கட்டணங்கள் இருக்கும் வெளியே சாப்பிடுவதற்கு சில செலவுகள் இருக்கும் உங்களுக்கு சில அளவுகோல்கள் இருக்கும் நீங்கள் விரும்பினால் இந்த செலவில் அல்லது இந்த பட்ஜெட்டில் அல்லது உகந்த பட்ஜெட் மற்றும் அது போன்ற விஷயங்களுக்கு தீர்வு காணுங்கள் எனவே இதைப் பின்னர் பார்ப்பதால் செலவு பற்றி கவலைப் படுவோம் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு வீட்டைக் கட்ட விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் காணலாம் இந்த சிக்கலை ஒரு AND OR பிரச்சினையாக நீங்கள் முன்வைக்கலாம் எனவே சில எளிய மாறுபாடுகளை எடுக்க நீங்கள் ஒற்றை மாடி அல்லது இரட்டை மாடி போன்ற ஏதாவது சொல்லலாம் இவை தேர்வுகளாக இருக்கலாம் ஒரு மாடி வீட்டில் நீங்கள் ஒரு சமையலறை கட்ட வேண்டும் என்று சொல்லலாம் அதைத் தொடர்ந்து அறை ஒன்று என்று சொல்லலாம் எனவே நான் R1 ஐத் தொடர்ந்து கூறுவேன் R2 மற்றும் பலவற்றைச் சொல்வோம் மேலும் பால்கனியில் சொல்லலாம் இப்போது இது நிச்சயமாக இங்கே ஒரு AND நோடுகள் இருக்கும் மேலும் இங்கிருந்து விளிம்புகள் வரக்கூடும் எடுத்துக்காட்டாக டூப்ளக்ஸ் வீட்டிலும் ஒரு சமையலறை இருக்கும் அதை ஒரு வரைபடமாக வரையலாம் அல்லது அதை ஒரு மரமாக வரையலாம் அது உண்மையில் ஒரு பொருட்டல்ல பின்னர் அறை 1 சுவர் 1 என்று சொல்லலாம் நமக்கு 4 அறைகள் உள்ளன நம்மிடம் செவ்வக அறைகள் உள்ளன எனவே சுவர் 1 முதல் சுவர் 4 வரை பின்னர் கதவாக இருக்கலாம் நம்மிடம் 1 கதவு மட்டுமே உள்ளது என்று சொல்லலாம் நம்மிடம் ஒரு விண்டோ இருக்கிறது என்று சொல்லலாம் இது ஒரு AND நோடு ஆக இருக்கும் நீங்கள் ஒரு சுவரைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக கல் அல்லது செங்கல் அல்லது மண் போன்ற தேர்வுகள் உங்களிடம் இருக்கலாம் இந்த முறையில் ஒரு வீட்டைக் கட்டுவதற்கு உங்களுக்குக் கிடைக்கும் தேர்வுகள் ஒரு AND அல்லது மரமாக ஒழுங்கமைக்க படலாம் அங்கு உங்களுக்கு ஒரு வீட்டைக் கட்டுவது என்ற உயர் மட்ட இலக்கு உள்ளது பின்னர் குறைந்த மட்டங்களில் உள்ள இலக்குகள் துணை இலக்குகள் என்றழைக்கப்படுகின்றன பின்னர் உங்கள் சிக்கலை மிகவும் எளிமையானதாக இருக்கும் வரை நீங்கள் அதை உடைக்கிறீர்கள் உங்களிடம் ஏற்கனவே ஒரு தீர்வு உள்ளது எனவே நாம் பார்க்கும் அடுத்த எடுத்துக்காட்டு மற்றும் வரைபடங்களைப் பயன்படுத்த வேண்டிய முதல் அமைப்புகளில் ஒன்றிலிருந்து நான் அதை விளக்குகிறேன் இப்போது அவை இரண்டு வகையான செலவுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று சிக்கலை மாற்றுவதற்கான செலவு துணை சிக்கல்களாக அதைச் செய்வதற்கான செலவு உள்ளது என்று நாம் கருதினோம் இரண்டாவது துணை சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான செலவு மற்றும் பல எனவே இதன் முடிவில் இந்த நோடுகள் இலை நோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இலை நோடுகள் உண்மையில் தீர்க்கப்பட்ட நோடுகள் என்றழைக்கப்படுகின்றன எனவே மரத்தில் உள்ள இலை நோடுகள் தீர்க்கப்படும் நோடுகள் தீர்க்கப்பட்ட நோடுகள் அதனுடன் தொடர்புடைய களத்தைப் பொறுத்து செலவைக் கொண்டிருக்கும் ஒரு களத்தைக் காண்போம் குறியீட்டு ஒருங்கிணைப்பைப் பார்ப்பதன் மூலம் தொடங்குவோம் எடுத்துக்காட்டாக இது முதல் பயன்பாடுகளில் ஒன்றாகும் இது AND OR வரை படங்களைப் பயன்படுத்தியது தீர்க்கப்பட்ட நோடுகளில் அதனுடன் எந்த செலவும் இல்லை எடுத்துக்காட்டாக XDX ஒருங்கிணைப்பு என்பது நீங்கள் தீர்வு அல்லது X square DX ஐ எடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தீர்வையும் அது போன்ற விஷயங்களையும் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு வீட்டைக் கட்டுவது போன்ற சிக்கலைப் பார்த்தால் நீங்கள் 4 சுவர்களைக் கட்டப் போகிறீர்கள் என்றால் அந்த நான்கு சுவர்களில் ஒவ்வொன்றும் நீங்கள் அதைக் கட்டும் போது ஒரு தொடர்புடைய செலவைக் கொண்டிருக்கும் பின்னர் அந்த வீட்டைக் கட்டியெழுப்புவதற்கான செலவில் நீங்கள் அந்த செலவை மொத்தமாக திரட்ட வேண்டும் எனவே தீர்க்கப்பட்ட நோடுகள் சிக்கலின் தன்மை என்ன என்பதைப் பொறுத்து செலவைக் கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மாற்றங்கள் எப்போதுமே அதனுடன் தொடர்புடைய சில செலவுகளைக் கொண்டிருக்கும் இதுதான் நாம் அடிப்படையில் சிக்கலைப் பார்க்கும் வழி ஏனெனில் நீங்கள் செய்யும் தேடலின் அளவைக் கட்டுப்படுத்த விரும்புகிறீர்கள் Refer Slid Time 2355 அந்த AND OR மரங்களைப் பார்க்கும் முதல் ப்ரோக்ராம் SAINT ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுகிறது இது 1961 இல் ஸ்லேகிள் என்ற பையனால் செயல்படுத்தப்பட்டது நீங்கள் பாடத்தின் அறிமுக பகுதியில் நாம் சொல்லும் AI இன் சாதனைகள் பல ஆண்டுகளாக செய்யப்பட்டது அந்த நேரத்தில் 1961 இல் குறியீட்டு ஒருங்கிணைப்பை நாம் குறிப்பிட்டிருந்தோம் MIT யில் அவர் இதை எழுதினார் குறியீட்டு ஒருங்கிணைப்பை எவ்வாறு செய்வது என்பது குறித்த அவரது P hd ஆய்வறிக்கை இதுவாகும் எனவே குறியீட்டு ஒருங்கிணைப்பில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கு சில வெளிப்பாடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் அந்த வெளிப்பாட்டை ஒருங்கிணைக்க விரும்புகிறீர்கள் திட்டவட்டமான ஒருங்கிணைந்த மற்றும் நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் ஒரு வெளிப்பாட்டை உருவாக்க விரும்புகிறீர்கள் இது இந்த வெளிப்பாட்டின் ஒருங்கிணைப்பாகும் எனவே எனது கணிதம் கொஞ்சம் வலுவிழந்து உள்ளது எனவே இந்த இடைவெளியை பயன்படுத்துகிறேன் இது ஆய்வறிக்கையை போலவே வலுவானது எனவே நீங்கள் X உயர்வு 4 ஐ 1 மைனஸ் X சதுர உயர்வு 5 ஆல் 2 டி X என வகுக்க வேண்டும் என்று கூறலாம் என்னை விட நீங்கள் ஒருங்கிணைப்பு பற்றி அதிகம் அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் இத்தகைய சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் சில மாற்றங்களை பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் சிக்கலை சிறு பகுதிகளாக உடைக்கிறீர்கள் இது AND OR சூழ்நிலைகளுக்கு மிக நன்றாக பொருந்தக்கூடிய ஒன்று ஏனென்றால் உங்களுக்கு மாற்றங்களின் தேர்வு உள்ளது எனவே முதலில் தீர்வு என்ன என்று பார்ப்போம் எனவே இது நோடுகள் நீங்கள் அதை சைன் ஆக 4 Y Y ஆக மாற்றலாம் எப்படி என்று என்னிடம் கேட்காதீர்கள் ஆனால் அதை நினைத்துப் பாருங்கள் இது நம்மால் முடியும் எனவே மாற்றம் சைன் Y க்கு சமம் எனவே இறுதியில் நீங்கள் அதை எதையாவது உடைக்கும் போது இது எளிமையானது இது உங்களுக்கு அணுகக்கூடியது நீங்கள் ஒரு வகையான இதற்கான தீர்வை நீங்கள் உருவாக்கும் போது இந்த மாற்றத்தை திருப்புங்கள் அடிப்படையில் இதை ஒரு கணித வகுப்பாக மாற்றும் அபாயத்தில் இருக்கிறேன் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு படி நிலைகளை முயற்சிக்கிறேன் இதை நீங்கள் உண்மையில் எழுத வேண்டியதில்லை இங்கே நாம் Z equal to tan W போன்ற ஒன்றை மாற்றியுள்ளோம் இதை இங்கே எழுதுகிறேன் அதை மாற்றி அமைக்கிறேன் அதேபோல் இது d w ஆக மாற்றப்படலாம் எனவே இப்போது இந்த நோடுகள் ஒரு தீர்க்கப்பட்ட நோடுகள் என்று நாம் கருதுகிறோம் நீங்கள் இதை எந்த சிரமமும் இல்லாமல் செய்ய முடியும் இந்த நோடுகள் தீர்க்கப்பட்ட நோடுகள் எனவே உங்களிடம் இப்போது தீர்வு உள்ளது எனவே இது ஒரு AND நோடுகள் நிச்சயமாக இதுவும் இந்த ஒருங்கிணைப்பு சிக்கலுக்கான தீர்வு நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான மாற்றங்களாகும் அதைத் தொடர்ந்து சிக்கலை சிறு பகுதிகளாக உடைக்கிறோம் ஏனென்றால் நம்மிடம் இந்த சேர்த்தல் உள்ளது இந்த சிறிய பகுதிகள் பின்னர் இந்த ஒருங்கிணைந்த DW ஒருங்கிணைந்த Z square மற்றும் ஒருங்கிணைந்த DW ஆகியவற்றை மிக அற்பமாக தீர்க்க முடியும் எனவே அந்த நோடுகளை தீர்க்கும் நோடுகளாக கருதுவோம் எனவே அத்தகைய நோடுகளைக் கண்டுபிடிப்பதற்கான செலவு இந்த தீர்வின் விலை என்று நான் சொல்வதன் அர்த்தம் இதுதான் நீங்கள் அதை சிறியதாகக் கருதலாம் ஆனால் அந்த மாற்றத்திற்கான செலவு அடிப்படையில் கணக்கிடப்படலாம் நிச்சயமாக இதைச் செய்வதற்கான ஒரே வழி இதுவல்ல வேறு தேர்வுகள் இருந்திருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக இதை மைனஸ் 4 YDY செலவாக மாற்றவும் இதை DX ஆக மாற்றவும் என்று நீங்கள் கூறி இருக்கலாம் மேலும் இது மிகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவோ அல்லது மோசமானதாகவே தெரியவில்லை இது போன்ற ஒன்றை நீங்கள் முயற்சி செய்யலாம் எனவே இது போன்ற ஒரு சிக்கலை தீர்க்க பல விருப்பங்கள் உள்ளன உங்களில் உங்கள் கணிதம் அல்லது சில நுழைவுத் தேர்வு அல்லது பிறவற்றை நினைவில் வைத்திருப்பார்கள் அதில் உங்கள் தலையை உடைத்து கொண்டதை நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அந்த மாற்றங்கள் மற்றும் பல என்ன அதனால்தான் இதற்கு நிறைய பயிற்சி தேவை ஆனால் இந்த SAINT ப்ரோக்ராம் என்றால் என்ன SAINT என்பது சிம்பாலிக் ஆட்டோமேட்டிக் இன்டெகிரஷன் பின்னர் மோசஸ்என்ற ஒரு பையன் ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கினார் அதை அவர் SIN என்று அழைத்தார் ஏனெனில் இது SAINT என்று அழைக்கப்பட்டது இது சிம்பாலிக் ஆட்டோமேட்டிக் இன்டெகிரஷன் இந்த SIN இறுதியில் MACSYMA எனப்படும் ஒரு தயாரிப்பாக மாற்றப்பட்டது இப்போதெல்லாம் நிச்சயமாக இந்த கணித தொகுப்புகள் எங்களிடம் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இது உங்களுக்கு குறியீட்டு கணிதத்தை செய்ய முடியும் இவர்கள் அனைவரும் இந்த SIN மற்றும் SAINT இன் சந்ததியினர் அடிப்படையில் சில MATLAB எடுத்துக்காட்டாக குறியீட்டு கணிதத்தையும் செய்ய உங்களை அனுமதிக்கும் எனவே நீங்கள் இங்கே காட்ட விரும்புவது என்னவென்றால் இந்த வழியில் ஒரு சிக்கலைத் தீர்ப்பது போல குறியீட்டு ஒருங்கிணைப்பைக் காணலாம் உங்கள் பெரிய மட்டத்திலிருந்து உயர்மட்ட பிரச்சனையிலிருந்து அதை துணை இலக்குகளாக உடைக்க துணை இலக்குகள் போதுமானதாக இருக்கும் வரை அற்பமாக தீர்க்கப்பட வேண்டும் பின்னர் இந்த சிக்கலை தீர்க்க உங்களுக்கு ஒரு தீர்வு உள்ளது அது என்னவென்றால் நீங்கள் அனைத்தையும் அன்டூ வேண்டும் நீங்கள் செய்த மாற்றங்களை நான் இங்கு எழுதவில்லை எனவே இந்த யோசனை திறம்பட பயன்படுத்தப்பட்ட மற்றொரு உதாரணத்தை தருகிறேன் 70 களில் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் என்று நாம் அழைக்கும் பகுதியை நாம் குறிப்பிட்டிருந்தோம் முதல் நிபுணர் அமைப்புகளில் ஒன்று DENDRAL எனப்படும் இந்த ப்ரோக்ராம் இந்த DENDRAL ஐ சிலர் இதை ஒரு டென்ட்ரைடெக் டிரி X அல்காரிதம் அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றை நீட்டிக்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஏனென்றால் இது ஒரு AND OR வரைபடத்தை உருவாக்கியது அது போலவே இருக்கும் ஆனால் DENDRAL முதலில் ஒரு வேதியியலாளரின் உதவியாளராக உருவாக்கப்பட்டது அல்லது திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் வேதியியலாளர் செய்து கொண்டிருந்த பணி ஒரு கலவையின் கட்டமைப்பு சூத்திரத்தை தீர்மானிப்பதாகும் இப்போது உங்கள் வேதியியல் என்னுடையதை விட சிறந்தது என்று நான் கருதுகிறேன் எனவே உங்களுக்கு ஒரு கலவைக்கு ஒரு மூலக்கூறு சூத்திரம் வழங்கப்பட்டால் எடுத்துக்காட்டாக C6 H6 அது எப்படி C6 H12 எதுவாக இருந்தாலும் பென்சீன் பென்சீனுக்கான சூத்திரம் என்ன C6 H6 மற்றும் கெகுலேவின் கதையை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்க வேண்டும் பென்சீனின் அமைப்பு என்ன என்பதை மக்கள் எவ்வாறு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு மூலக்கூறு மட்டத்தில் நிச்சயமாக இது 6 கார்பன் அணுக்களையும் 6 ஹைட்ரஜன் அணுக்களையும் கொண்டுள்ளது ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி இந்த அணுக்கள் ஒரு கட்டமைப்பில் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏனென்றால் பொருளின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள்கட்டமைப்பு சூத்திரம் அது பின்னால் உள்ளது அடிப்படையில் மற்றும் கட்டமைப்பு சூத்திரத்தைக் கண்டுபிடிப்பது இது ஒரு நேரடியான முன்னோக்கு பணி அல்ல வெளிப்படையாக கெகுலே பகல் கனவு தூங்கும்போது கனவு கண்டார் மேலும் அவன் இந்த பாம்பைக் கண்டான் இது தனது சொந்த வால் பின்னர் அது பென்சீன்வளையம் மற்றும் பலவற்றை கடித்தது எனவே DENDRAL க்குப் பின்னால் இருந்த யோசனை ஒரு வேதியியலாளருக்கு உதவுவது கட்டமைப்பு சூத்திரங்களைக் கண்டுபிடிப்பது மற்றும் வெளிப்படையாக வேதியியலில் P hd செய்தவர்கள் அவர்களின் கணிசமான நேரத்தை கட்டமைப்பு சூத்திரங்களைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பதில் செலவிடுகிறார்கள் இந்த விஷயதில் சிக்கல் அவ்வளவு எளிதானது அல்ல ஏனென்றால் கொடுக்கப்பட்ட மூலக்கூறு சூத்திரத்தில் மில்லியன் கணக்கான வெவ்வேறு கட்டமைப்பு சூத்திரங்கள் இருக்கலாம் ஒரு குறைந்த மட்டத்தில் கட்டமைப்பானது பொருட்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் கையில் ஒரு வைரத்தை வைத்திருக்கிறீர்களா அல்லது நிலக்கரி கட்டி வைத்திருக்கிறீர்களா என்பது கட்டமைப்பை பற்றிய ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் கையில் கார்பனை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அது உண்மையில் அதன் கட்டமைப்பாகும் இது நீங்கள் எதிர்பார்க்கும் பண்புகளை தருகிறது எனவே DENDRAL செயல்படுத்தப்பட்ட அந்த வழியில் மேலும் ஒரு மூலக்கூறு சூத்திரத்தை சிறு பகுதிகளாக உடைப்பதன் மூலம் இது சாத்தியமான கட்டமைப்புகளின் இடத்தை ஆராயும் சிறிய பகுதிகளின் கட்டமைப்பை ஆராய்வதன் மூலமும் செய்ய முடியும் ஒரு சிறிய உதாரணத்தைக் காண்போம் ஆனால் இது ஒரு செயற்கை நிறமாலை உருவாக்கும் செயல்முறையால் உதவ பட்டது எனவே அங்கே ஒரு கட்டமைப்பு சூத்திரத்தை வழங்கிய ஒரு அல்காரிதம்ஸ் ஆகும் அந்த பொருளின் ஸ்பெக்ட்ரோகிராம் எப்படி இருக்கும் நீங்கள் அதைச் செய்தவுடன் அதை ஒரு உண்மையான ஸ்பெக்ட்ரோகிராமுடன் ஒப்பிடலாம் மேலும் ஸ்பெக்ட்ரோகிராம் பொருத்துவதால் அந்த பொருளின் கட்டமைப்பு சூத்திரத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று சொல்லலாம் வேதியியலாளா் உழைப்புடன் செய்வதற்கான அணுகுமுறை அதுதான் DENDRAL ஒரு ப்ரோக்ராம் இது 1971 ஆம் ஆண்டில் ஸ்டான்போர்டால் உருவாக்கப்பட்டது அல்லது அது போன்றது SAINT க்குப் பிறகு வந்தது இது முதல் நிபுணர் அமைப்பு என்று கட்டப்பட்டது இது 70 மற்றும் 80 கள் நிபுணத்துவ அமைப்புகளின் சகாப்தமாகும் அப்போது நிபுணத்துவ அமைப்புகளை உருவாக்குவோம் என்று மக்கள் கூறினர் இதன் மூலம் அவர்கள் நிபுணர்களின் அறிவைப் பெறுவார்கள் இது ஒரு ப்ரோக்ராம் ஆக மாறும் பின்னர் ப்ரோக்ராம் ஒரு நிபுணரின் மட்டத்தில் செயல்படும் எனவே DENDRAL ஐத் தவிர அறிமுகத்தில் எண்ணெய்கள் அல்லது தாதுக்களுக்கான வாய்ப்பைக் கண்டறிய ஒரு நிபுணர் அமைப்பாக இருந்த ப்ரொஸ்பெக்டர் போன்ற விஷயங்களை நாம் குறிப்பிட்டிருக்கலாம் R 1 என்று ஒரு ப்ரோக்ராம் இருந்தது இது ஸ்டான்போர்டிலும் இருந்தது இது மெழுகு அமைப்புகளை உள்ளமைக்க பயன்படுத்தப்பட்டது அந்த ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு இயந்திரத்தை வாங்குவது ஒரு கணினி எனக்கு ஆப்பிள் மேக் புத்தகம் அல்லது அது போன்ற ஒன்றை விரும்புகிறேன் என்று சொல்வது போன்ற நேரடியான முன்னோக்கு பணி அல்ல நீங்கள் உண்மையில் பல்வேறு கூறுகளை ஒன்றாக உள்ளமைக்க வேண்டியிருந்தது மேலும் R 1 என்பது ஒரு நிபுணர் அமைப்பாகும் இது மக்களுக்கு உதவியது கணினி அமைப்புகளை உள்ளமைக்கிறது இதைப் பார்ப்போம் இந்த R 1 மற்றும் இது போன்ற திட்டங்கள் சிறிது காலம் கழித்து உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்று இந்த A 0 நட்சத்திரம் ஒரு அல்காரிதம்ஸ் மற்றும் AND OR மர அல்காரிதம்ஸ் ஆகியவற்றில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் மேலும் AND OR மரங்களைத் தேடுங்கள் எனவே நிபுணத்துவம் எங்கிருந்து வந்தது முதலில் CONGEN என்று ஒரு ப்ரோக்ராம் இல் இருந்தது நிபுணத்துவம் வந்தது எனவே DENDRAL ஆனது CONGEN எனப்படும் ஒரு ப்ரோக்ராம்ஆல் ஆனது இது கட்டுப்பாட்டு ஜெனரேட்டரைக் குறிக்கிறது இதற்குள் நிபுணர் அறிவு இருந்தது எனவே கொடுக்கப்பட்ட மூலக்கூறு சூத்திரத்திற்கான ஒரு கட்டமைப்பை நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய பல வழிகளில் CONGEN வேதியியலாளரிடமிருந்து எந்த கட்டமைப்புகள் சாத்தியமானது மற்றும் சாத்தியமற்றது எது என்பதன் பெறப்பட்ட அடிப்படை அறிவால் வழி நடத்தப்பட்டது எடுத்துக்காட்டாக C 2 H 12 NO 2 போன்ற ஒரு எளிய விஷயத்தைக் கொடுத்தால் இந்த CONGEN இது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் அல்லது அது மற்றொரு கட்டமைப்பை உருவாக்கும் எனவே இது ஒன்று இது இன்னொன்று மேலும் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன அவைகளை நான் இங்கு வரைய வில்லை அடிப்படையில் நீங்கள் என்னை விட வேதியியலில் சிறந்தவர் இது இரட்டை பிணைப்பு என்றும் இது ஒற்றை பிணைப்பு என்றும் உங்களுக்குத் தெரியும் நாம் ஹைட்ரஜன் அணுக்களை வரையவில்லை ஹைட்ரஜன் அணுக்களை நிரப்பலாம் இங்குள்ள வேலன்ஸ் அடிப்படையில் மீதமுள்ளவை எனவே இங்கே 3 எடுத்துக்காட்டாக 2 இங்கே ஆனால் இவை CONGEN உருவாக்கும் வெவ்வேறு கட்டமைப்புகள் மற்றும் CONGEN பற்றி சுவாரஸ்யமானது என்னவென்றால் இது சாத்தியமான கட்டமைப்புகளை மட்டுமே உருவாக்கியது அதனால்தான் நிபுணர் அறிவு அதற்கு வந்தது எனவே CONGEN க்குப் பிறகு நீங்கள் ஒரு செயற்கை ஸ்பெக்ட்ரோகிராமை உருவாக்குகிறீர்கள் உண்மையானவற்றுடன் ஒப்பிடும்போது நீங்கள் பொருளின் கட்டமைப்பைக் கண்டுபிடித்தீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் DENDRAL என்ன செய்யுமோ அது சாத்தியமான அனைத்து கட்டமைப்புகளின் இந்த பெரிய இடத்தை அம்பலப்படுத்தும் இந்த செயற்கை நிறமாலைகளை உருவாக்குகிறது மேலும் அதை அசல் பொருளுடன் ஒப்பிட்டு இறுதியில் வேதியியலாளருக்கான வேலையை செய்யும் இது இது வாக மாறிவிடும் நீங்கள் நினைத்துப் பார்க்கிறபடி உண்மையான வேதியியலாளரை விட மிக வேகமாக வேலை செய்கிரது சமமாக நன்றாக அல்லது கிட்டத்தட்ட சமமாகச் செய்கிரது மற்றும் உண்மையான வேதியியலாளர் என்றால் P hd பட்டம் பெற்றவர்கள் என்று பொருள் எனவே DENDRAL உருவாக்கிய இடத்தின் ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் முடிக்கிறேன் அடுத்த வகுப்பில் இந்த இடத்தை ஆராய நான் பயன்படுத்திய அல்காரிதம்ஸ்களைப் பார்ப்போம் நாம் C5 H12 ஐப் பார்க்கலாம் இது ஒரு மூலக்கூறு சூத்திரம் மற்றும் எந்த பெட்டியும்இது ஒரு மூலக்கூறு சூத்திரத்தைக் கொண்டுள்ளது தீர்க்கப்படாத நோடுகள் அல்லது இது ஓரளவு தீர்க்கப்படலாம் ஏனெனில் தீர்க்கப்பட்ட நோடுகள் எங்கே என்று நாம் பார்ப்போம் இந்த அமைப்பு முற்றிலும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே உதாரணமாக இது இப்படி இருக்கலாம் C C C C C பின்னர் ஹைட்ரஜன் பொருட்கள் எனவே இது தீர்க்கப்பட்ட நோடுகள் ஆக இருக்கும் இந்த 5 கார்பன் அணுக்கள் மற்றும் 12 ஐ ஒழுங்கமைப்பதற்கான எளிய வழி ஹைட்ரஜன் அணுக்கள் ஆனால் வேறு வழிகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இவை இயக்கப்பட்ட வரைபடங்கள் இது C என்று நீங்கள் கூறலாம் எனவே ஓரளவு உயர்த்தப்பட்ட கட்டமைப்பு கட்டமைப்பின் ஒரு பகுதி அறியப்படுகிறது மற்றும் பகுதி தெரியவில்லை எனவே 3 கார்பன் அணுக்கள் இங்கே உள்ளன 2 நான் இங்கே உள்ளே வாங்குகிறேன் இது ஓரளவு உயர்த்தப்பட்ட மற்றொரு கட்டமைப்பாகும் இது இப்போது மூன்று குழந்தைகளைப் பெற்றிருக்கும் இந்த பகுதி மற்றும் இந்த பகுதி எனவே நீங்கள் C2 H5 க்கு ஒரு பிணைப்புடன் தீர்த்தீர்கள் பின்னர் உங்களிடம் மற்றொரு C2 H5 உள்ளது இது ஒரு பிணைப்பு பின்னர் உங்களிடம் இரண்டு பிணைப்புகளுடன் C H H H H H உள்ளது இது தீர்க்கப்படுகிறது இதை தீர்க்க முடியும் மேலும் இதுவும் தீர்க்கப்படலாம் மேலும் இது இரண்டு கூறுகளை கொண்டிருக்கும் அவற்றில் ஒன்று C2 H5 ஒரு பிணைப்புடன் இருக்கும் இது இதன் மூலம் தீர்க்கப்படும் மீதமுள்ளவை அதுவாக இருக்கும் இங்கே எஞ்சியிருப்பது C C C மற்றும் பல எனவே இந்த மிக விரைவான வேதியியல் பாடத்தில் C2 H5 க்கான மூன்று சாத்தியமான கட்டமைப்புகளை நீங்கள் காணலாம் ஒன்று இந்த அமைப்பு மற்றொன்று உங்களிடம் நடுத்தர பகுதி உள்ளது உங்களிடம் C மற்றும் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ள ஒரு கட்டமைப்பாகும் மேலும் இரண்டு விளிம்புகளிலும் இந்த அமைப்பு உள்ளது அதேபோல் இது மற்றொரு கட்டமைப்பாகும் நடுத்தர பகுதி C2 H5 கூறுகளைக் கொண்டுள்ளது இங்கேஇரண்டு விளிம்புகளிலும் C2 H5 கூறுகள் உள்ளன அது முக்கியமானது எனவே உங்களிடம் ஒரு தீர்வு இது ஒரு AND நோடு மற்றொரு தீர்வு இங்கே உள்ளது மூன்றாவது தீர்வு அந்த பக்கமாகும் இப்போது DENDRAL செய்தது என்னவென்றால் இந்த இடத்தை புத்திசாலித்தனமாக வழிநடத்துகிறது அதாவது DENDRAL இன் அங்கமான இந்த CONGEN அந்த நோடுகளை மட்டுமே உருவாக்குகிறது அவை நடைமுறையில் சாத்தியமானவை அது எப்படி செய்கிறது இது நிறைய நிபுணத்துவ அறிவைப் பெற்றுள்ளது அதனால்தான் இந்த அமைப்பு முதல் நிபுணர் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நிச்சயமாக இது செயற்கை ஸ்பெக்ட்ரோகிராமை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் இதை எடுத்து ஸ்பெக்ட்ரோகிராமை உருவாக்கி அதை உங்கள் உண்மையான பொருள் ஸ்பெக்ட்ரோகிராமுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் இதை பொருத்தினால் அதன் கட்டமைப்பு சூத்திரம் மற்றும் பலவற்றை நீங்கள் அறிவீர்கள் இன்று AND OR மரங்கள் அல்லது AND OR வரைபடங்களின் யோசனையை அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே அவற்றுக்கிடையே நாம் அதிகம் வேறுபடுத்த மாட்டோம் நாம் மிகச் சுருக்கமாக தீர்க்கப்பட்ட நோடுகளுடன் தொடர்புடைய செலவு பற்றிப் பேசினோம் அவை ரூட் நோடுகளில் திரட்டப்பட வேண்டும் எனவே அடுத்த வகுப்பில் ஒரு அல்காரிதம்ஸை பார்ப்போம் இது ஒரு AND OR மரம் அல்லது ஒரு கோல் ட்ரீயை ஆராய்ந்து ஒரு உகந்த தீர்வைக் காணலாம் எனவே இத்துடன் இந்த பாடத்தை முடித்துக் கொள்வோம்